மெமரி சிப்பை பொறுத்தவரையில் அவற்றை மெமரியை மட்டும் வாசி Read Only Memory மற்றும் சீரற்ற மெமரி அணுகல் Random Access Memory என இரு வகைப்படுத்தலாம் இதனை அடிப்படை எண்முறை தர்க்க வகுப்பில் அறிந்து கொண்டோம் RAM மற்றும் ROM சிப்புகளை கட்டுப்படுத்த நுண்செயலியின் CPU இல் ஏராளமான தரநிலை முனையங்கள் உள்ளன அவற்றை பயன்படுத்தி இடைமுகத்தோடு இணைக்கலாம் இங்கே முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது முகவரி முனையங்கள் அதோடு இணைக்கப்பட்டுள்ளது முகவரி பின்கள் ஆகும் இங்கே ஏராளமான முனையங்கள் உள்ளன ROM அல்லது மெமரியில் m லொகேஷன்கள் இருக்கும் ஒவ்வொரு லொகேஷனும் n பிட் பரந்தது எனக் கொள்வோம் இங்கே சிப்பில் உள்ள மெமரி லொகேஷன்களை அணுக ⌈log2⌉ முகவரிமுனையங்கள் தேவைப்படும் இங்கே படத்தில் மெமரியின் உள்ளீடு காட்டப்பட்டுள்ளது இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது முகவரி கடத்தி ஆகும் மற்றொன்று தகவல் கடத்தி ஆகும் இதனை பிராசஸருடன் இணைக்க ஏராளமான முனையங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முனையங்கள் n பிட் அளவைக் கொண்டதாக இருக்கும் இந்த n பிட் அளவை கொண்ட முனையங்களை பயன்படுத்தி மெமரி லொகேஷன்களை அணுகமுடியும் இவற்றைத்தவிர முக்கியமான மற்றொரு முனையமும் உள்ளது அதனை சிப் தேர்வு முனையம் என்றழைக்கிறோம் இதனை பயன்படுத்தி பிராசஸர் வழியாக மெமரி சிப்பை கட்டுப்படுத்தலாம் இந்த சிப் தேர்வு முனையம் செயலிழந்து இருந்தால் மெமரியில் உள்ள தகவலானது தகவல் கடத்திக்கு மாற்றப்படாபடாது அது இயக்கு நிலையில் இருந்தால் மட்டுமே தகவல் கடத்திக்கு தகவலானது மாற்றப்படும் சிப் தேர்வு முனையம் உயர் நிலை அல்லது தாழ் நிலை ஆகியவற்றுள் ஏதேனும் ஒரு நிலைகளில் இருக்கலாம் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது உயர் செயல் இணைப்பை குறிக்கும் இதில் பப்பிள் இருந்தால் அது தாழ் செயல் இணைப்பை குறிக்கும் இங்கே சிப் தேர்வு முனையம் பூஜ்ஜியம் என இருந்தால் சிப் இயக்க நிலையில் இருக்கும் இல்லையென்றால் அது செயலிழந்து காணப்படும் இயக்கு நிலை என்பது நாம் மெமரியில் அல்லது சிப்பில் செய்யும் செயலை பொறுத்தது இதைத்தவிர மற்றும் இரண்டு கட்டுப்பாடு முனையங்கள் இங்கே உள்ளன ஒன்று எழுது பார் என்கிற முனையம் மற்றொன்று வாசி பார் என்கிற முனையம் வாசி பார் என்ற முனையத்தை RD எனவும் எழுது பார் என்கிற முனையத்தை WR எனவும் குறிப்பிடுவது வழக்கம் CS1 மற்றும் CS2 என்பவை சிப் தேர்வு முனையங்கள் ஆகும் இவை இரண்டும் இயக்கு நிலையில் இருந்தால் மட்டுமே சிப்பானது செயல்படும் சிப்பை பிராசஸருடன் இணைக்க இந்த முனையங்களில் சரியான சமிக்ஞைகள் கொடுக்கப்பட வேண்டும் இதற்காக டிகோடர் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பிராசஸருடன் ஏராளமான சிப்புகள் இணைக்கப்பட்டிருந்தால் சரியான சிப்பை தேர்வு செய்ய இந்த முனையங்கள் பயன்படுகின்றன டிகோடர் வடிவமைப்பு பற்றி முந்தைய வகுப்பில் கற்றது நினைவிருக்கலாம் வாசி பார் மற்றும் எழுது பார் ஆகியன கொடுக்கப்பட்ட மெமரி வகையைப் பொறுத்து இருக்கும் ROM பயன்படுத்தும் பட்சத்தில் எழுது பார் என்கிற முனையத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவே ROM பயன்படுத்தும்போது WR என்ற முனையம் பயன்படுத்தப்படுவதில்லை மெமரி சிப்பை பிராசஸருடன் இணைக்கும் முறை பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக 8KB கொண்ட ROM மற்றும் 16KB கொண்ட RAM ஆனது CPU உடன் 16 பிட் முகவரி கடத்தியை பயன்படுத்தி இணைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் முகவரி கடத்தியானது 16 பிட் அளவைக் கொண்டது என்றால் நாம் 0 முதல் 64 K வரையுள்ள முகவரிகளை பயன்படுத்தலாம் எனவே இங்கு நாம் 64K இடங்களை கொண்ட மெமரியை ப்ராசசருடன் இணைக்கலாம் ROM என்பது 0000h என்ற லொகேஷனிலும் RAM என்பது 8000h இல் தொடங்குகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இங்கு இந்த முகவரிகளின் அடிப்படையில் ROM மற்றும் RAM ஆகியவற்றை வேறுபடுத்தி அறியலாம் இதனோடு மேலும் அதிகமான ROM ளை இணைக்க விரும்பினால் இந்த முகவரிகள் நமக்கு தேவைப்படும் ROM மற்றும் RAM முகவரிகளுக்கு இடையே ஒரு இடைவெளியை கொடுத்தால் ROM ஐ பின்னால் தேவைப்படும்போது விரிவாக்கம் செய்யலாம் நமது தேவைகள் இதுதான் இதற்கு ஏற்றார் போல் நமது அமைப்பை வடிவமைக்க வேண்டும் இதற்காக RAM மற்றும் ROM சிப்புகள் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம் அவை இரண்டும் தனித்தனியே 4 கிலோ பைட்டுகள் கொண்டவையாக எடுத்துக்கொள்வோம் ஆக 8 கிலோ பைட்டுகள் நமக்கு தேவைப்பட்டால் 2 ROM களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் அதுபோல 16 கிலோ பைட் RAM தேவைப்பட்டால் 4 RAM களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த அமைப்பைப் பாருங்கள் இதில் இரண்டு ROM சிப்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவற்றை ROM1 மற்றும் ROM2 எனலாம் ஒவ்வொன்றும் 4 கிலோ பைட் அளவைக் கொண்டவை ஆக இதன் மொத்த அளவு 8KB ஆகும் மேலும் 16KB RAM பயன்படுத்த உள்ளதால் 4 RAM கள் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள அவற்றை RAM1 RAM2 RAM3 மற்றும் RAM4 என்போம் மற்றொருபுறம் பார்த்தால் பிராசஸர் மற்றும் CPU காட்டப்பட்டுள்ளது இதிலிருந்து முகவரி கடத்திகள் மற்றும் தகவல்கள் கடத்திகள் ஒவ்வொரு 4 கிலோ பைட் கொண்ட சிப்புகள் உடன் இணைக்கப்பட்டுள்ளன இங்கே 4 கிலோ பைட் மெமரி இருப்பதால் அவற்றை அணுக 12 பிட் முகவரி தேவைப்படும் ஆக 12 முகவரி கடத்தி இணைப்புகள் இருந்தால் சிப்பில் உள்ள அனைத்து லொகேஷன்ளையும் அணுகமுடியும் A0 முதல் A11 வரையுள்ள முகவரி இணைப்புகளை ஒவ்வொரு சிப்புடனும் படத்தில் காட்டியவாறு இணைத்துக் கொள்வோம் இதேபோல 8 பிட் தகவல் கடத்தியையும் இதேபோல் இணைத்துக் கொள்வோம் இங்கே தகவல் கடத்தியானது இருதரப்பு திசை உடையதாகும் ஆனால் முகவரி கிடத்தியோ ஒற்றை திசை உடையதாகும் அடுத்ததாக சிப்புகளை தேர்வு செய்ய சிப் தேர்வு முனையம் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே முதலில் நாம் கவனிக்க வேண்டியது ROM ன் முகவரி 0000 என துவங்குவதேயே இதில் இடதுபுறம் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க பிட் ஆகும் மேலும் இந்த 16 பிட் எண்ணில் மிகவும் குறிப்பிடத்தக்க பிட் 0 என்பதாகும் அதுபோல 1000 என்ற எண்ணில் 1 என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க எண் ஆகும் ROM மற்றும் RAM ஐ வேறுபடுத்த மேற்கண்ட முகவரிகளை பயன்படுத்துகிறோம் A12 மற்றும் A15 ஆகிய முனையங்களை சிப் தேர்வு முனையங்களை இயக்க பயன்படுத்தலாம் இதன் வழியாக சரியான ROM சிப்பை தேர்வு செய்யலாம் A15 என்ற முனையம் பூஜ்ஜியம் என இருந்தால் இரண்டாவது சிப் தேர்வு செய்யப்படும் அதுபோல A12 எனும் முனையம் 1 என இருந்தால் மற்றொரு சிப் தேர்வு செய்யப்படும் அடுத்ததாக RAM சிப்புகளுக்கு ஒரு 2 to 4 டிகோடரை பயன்படுத்துவோம் இதற்காக A12 மற்றும் A13 ஆகிய முனையங்களை டிகோடருக்கு உள்ளீடாக கொடுக்கலாம் இந்த டிகோடரானது நான்கு வெளியீடுகளை கொடுக்கும் இந்த நான்கு வெளியீடுகளும் RAM சிப்புகளுக்கு கொடுக்கப்படும் A15 என்ற முனையம் 1 என இருந்தால் மட்டுமே டிகோடரின் வெளியீடு RAM சிப்பை சென்றடையும் ஆக இந்த முனையங்களை இரண்டாவது RAM இன் சிப் தேர்வு முனையத்துடன் இணைத்துக்கொள்ளலாம் டிகோடரில் இருந்து வெளிவரும் மூன்றாம் முனையமானது A15 உடன் கேட் வழியாக இணைக்கப்பட்டு பின்னர் அது மூன்றாவது RAM இன் சிப் தேர்வு முனையத்துடன் இணைக்கப்படும் அடுத்ததாக டிகோடரில் இருந்து வெளிவரும் நான்காம் முனையமானது A15 உடன் கேட் வழியாக இணைக்கப்பட்டு பின்னர் அது நான்காவது RAM இன் சிப் தேர்வு முனையத்துடன் இணைக்கப்படும் இவ்வாறாக ஒரு 2 to 4 decoder ஐ பயன்படுத்தலாம் 8000 என்ற முகவரியிலிருந்து RAM சிப்பையும் 0000 என்ற முகவரியிலிருந்து ROM சிப்பையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலில் ROM இன் முகவரி வரையறை தெரிந்திருக்க வேண்டும் ROM1 ன் முகவரி வரையறையானது 0000 முதல் 1FFF வரை இருக்கும் அதுபோல ROM2 ன் முகவரி வரையறையானது 2000 முதல் 2FFF வரை இருக்கும் இங்கே A13 மற்றும் A14 பயன்படுத்தப்படவில்லை என்பதால் ROM சிப்பை டிகோடு செய்யும்பொழுது மெமரிமடிப்பு ஏற்படும் 1FFF என்ற முகவரியில் உள்ள A12 மற்றும் A13 ஆகியவற்றின் மதிப்புகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது 1FFFஎன்ற முகவரியில் 13 பிட்டுகள் பயன்படுத்தப்பட்டால் 2 அடுக்கு 13 அதாவது 1FFF முகவரி வரை 8 கிலோ பைட்டுகள் இருக்கும் இவைதான் ROM இன் முழு அளவு இந்த 8k அளவில் 4k லொகேஷன் ROM1 இலும் அடுத்த 4k லொகேஷன்கள் ROM2 இலும் உள்ளன இந்த முகவரியிலிருந்து அடுத்த முகவரிக்கு செல்லும்பொழுது மெமரிமடிப்பு ஏற்படும் காரணம் A13 மற்றும் A14 ஆகியன 00 என்ற பழைய மதிப்பிலேயே இருப்பதால் 2000 முதல் 2FFF வரை உள்ள முகவரிகளை அணுக வேண்டும் என்றால் A13 A14 ஆகியவற்றின் மதிப்புகள் 01 என மாற்றப்பட வேண்டும் இங்கே காட்டப்பட்டுள்ள இரண்டு முகவரிகளும் மடிக்கப்பட்ட முகவரி இடம் ஆகும் இந்த இரண்டு முகவரிகளும் ஒரே லொகேஷன்களுக்கு திசை திருப்பப் பட்டுள்ள இந்த பிரச்சனைக்காக தான் A13 மற்றும் A14 ஆகிய பிட்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இந்த பிட்டுகள் 10 என இருந்தால் 4000 முதல் 5FFF வரை உள்ள முகவரிகள் அணுகப்படும் இவ்விரண்டு பிட்டுகளும் 1 என இருந்தால் 6000 முதல் 7FFF வரையுள்ள லொகேஷன்கள் அணுகப்படும் இனி 2 4 6 என எண்கள் எப்படி கிடைத்தது என்று பார்க்கலாம் இங்கு முகவரியிலுள்ள கடைசி நான்கு பிட்டுகளான 15 14 13 12 ஆகியவற்றில் இருந்து கிடைப்பதுதான் இந்த மேற்கூறப்பட்ட எண்கள் இந்தப் பிட்டுகளனைத்தும் பூஜ்ஜியமெனயிருந்தால் RAM தேர்வு செய்யப்படும் A14A13 ஆகிய பிட்டுகள் 00 என இருந்தால் ROM தேர்வு செய்யப்படும் ஆக A0 முதல் A12 வரையுள்ள பிட்டுகள் 0 அல்லது 1 என எதுவாக இருந்தாலும் முகவரி இடம் 0000 தேர்வு செய்யப்படும் சில நேரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட பிட்டுகள் 0 என இருந்தாலும் அவற்றை 1 என மாற்றினாலும் இதே சூழ்நிலை தொடரும் A13 A14 ஆகிய பிட்டுகள் 0 1 என இருந்தால் இவற்றின் மதிப்பு 2 என இருக்கும் இதனால் 2000 முதல் 2FFF வரையுள்ள முகவரி இடங்களை அணுகலாம் இதே பிட்டுகளின் மதிப்பை 1 என மாற்றுவதால் மற்ற முகவரி இடங்களையும் அணுகமுடியும் இவ்வாறாக ROM மட்டும் RAM ஆகியவற்றை பிராசஸருடன் இணைக்கலாம் அடுத்ததாக RAM இடங்களை பாருங்கள் அடுத்ததாக ப்ராசசருடன் இணைக்கப்பட்ட RAM முகவரி இடங்களை பார்ப்போம் இதில் முதல் முகவரி வரம்பை 8000 முதல் BFFF வரை என எடுத்துக் கொள்வோம் அதுபோல C000 முதல் FFFF வரை உள்ள முகவரியை இரண்டாம் வரம்பு என எடுத்துக் கொள்வோம் இவ்விரண்டு முகவரி வரம்புகளும் மடிக்கப்பட்டவை இதற்கு தீர்வாக A15 A12 மற்றும் A13 ஆகிய தேர்வு முனையங்கள் முன்னதாக பயன்படுத்தப்பட்டது நினைவிருக்கலாம் அங்கு A14 என்பது மட்டும் பயன்படுத்தப்படாமல் இருந்தது அந்த A14 என்னும் முனையத்தை பயன்படுத்தி இங்கே முகவரி இடங்களை தேர்வு செய்யலாம் A14 இன் மதிப்பை 0 என அமைப்பதன் மூலம் முதல் முகவரி வரம்பு தேர்வு செய்யப்படும் அதுபோல இதன் மதிப்பை 1 என அமைப்பதன் மூலம் இரண்டாம் முகவரி வரம்பு தேர்வு செய்யப்படும் A14 இன் மதிப்பை 0 அல்லது ஒன்று என அமைப்பதன் மூலம் RAM இன் முகவரி இடங்களை தேர்வு செய்யலாம் இவ்வாறாக ROM மற்றும் RAM சிப்புகள் நமது அமைப்புடன் இடைமுகம் செய்யப்பட்டு நமக்கு தேவைப்பட்ட மெமரி அணுகப்பட்டது அடுத்ததாக நுண்செயலிகள் மற்றும் நுண்கட்டுப்படுத்திகளில் பயன்படுத்தப்படும் முக்கியமான ஒன்றாக கருதப்படும் பதிவேடுகள் பற்றிய கருத்தாக்கத்தை பார்ப்போம் முந்தைய வகுப்பில் பதிவேடு பற்றிய கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதில் பதிவேடு என்பது தொடர் உறுப்பு என்றும் அதில் மதிப்புகளையும் பிட்டுகளையும் பல வழிகளில் பதிவிடலாம் என்பதைப்பற்றி விளக்கப்பட்டிருந்தது இங்கே ஒரு 4 பிட் பதிவேட்டில் 4பிட் மதிப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இங்கே இந்த 4 பிட்களை இணையாக 4 பிட் பதிவேட்டிற்குள் ஏற்றம் செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த 4 பிட்களை ஒரு 4 பிட் பதிவேட்டிற்குள் இணையாக ஏற்றம் செய்யலாம் அல்லது ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையிலும் ஏற்றம் செய்யலாம் ஆக இணை ஏற்றம் மற்றும் தொடர் ஏற்றம் என இரு முறைகளில் பிட்களை ஏற்றம் செய்துகொள்ளலாம் மேலும் இங்கே ஒரு பதிவேட்டை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒனறிற்கும் மேற்பட்டவற்றையும் வேண்டுமானால் பயன்படுத்தலாம் இந்த எடுத்துக்காட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பதிவேடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றின் வெளியீடுகள் வாசி கடத்தி என்ற பொதுவான முனையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு பதிவேட்டில் உள்ள வெளியீடு மட்டும் தேவைப்படலாம் மற்ற வெளியீடுகள் தேவைப்படாமல் இருக்கலாம் இதற்காக பதிவேடுகளை வெளியீடு இயக்கு என்ற கட்டுப்பாடு முனையம் மூலம் கட்டுப்படுத்தலாம் வெளியீடு இயக்கு சமிக்ஞை ஏதேனும் ஒரு பதிவேட்டிற்கு வழங்கப்பட்டால் அதிலுள்ள மதிப்பு மட்டும் கடத்திக்கு மாற்றப்படும் ஆக கட்டுப்பாடு சமிக்ஞை வழங்கப்பட்டால் மட்டுமே வெளியீடானது தகவல் கடத்தியில் வைக்கப்படும் இல்லை என்றால் தகவல்கள் தகவல் கடத்தியில் வைக்கப்படாது அதுபோல இந்த பதிவேடுகளுக்கு மதிப்பை உள்ளிட ஒரு ஒற்றை 4 பிட்டு கடத்தியை பயன்படுத்தி ஏற்றம் செய்யலாம் இந்த செயலை கட்டுப்படுத்த ஏற்று எனும் சமிக்ஞையை பயன்படுத்தலாம் ஏற்று எனும் சமிக்ஞை முதல் பதிவேட்டிற்கு வழங்கப்பட்டால் முதல் பதிவேட்டில் பதியப்பட வேண்டிய மதிப்பு ஏற்றப்படும் அதுபோல ஏற்று எனும் சமிக்ஞை இரண்டாவது பதிவேட்டிற்கு வழங்கப்பட்டால் இரண்டாவது பதிவேட்டில் பதியப்பட வேண்டிய மதிப்பு ஏற்றப்படும் இதுபோன்ற வசதியை இங்கே பயன்படுத்திக்கொள்ளலாம் இவ்வாறாக மின் சுற்றுகளில் தனித்தனி நிலைகளில் உள்ள பதிவேடுகளின் மதிப்பை ஏற்றம் செய்யவும் வெளியிடவும் முடியும் அடுத்ததாக இந்த 4 பிட் பதிவேட்டில் நான்கு பிட்களை இணை ஏற்று மற்றும் ஒவ்வொரு பிட்டாக தொடர் ஏற்று செய்ய முடியும் தொடர் வெளியீட்டு மூறையில் ஒவ்வொரு பிட்டாக வெளியீட்டில் வெளியிடப்படும் மாறாக இணை ஏற்று முறையில் அனைத்து பிட்டுகளையும் ஒரே நேரத்தில் வெளியிட முடியும் இங்கே இணை ஏற்று மற்றும் தொடர் வெளியீடு முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய தொடர் ஏற்று இணை ஏற்று சமிக்ஞையை பயன்படுத்தலாம் இதைத்தவிர நகர்த்து எனும் சமிக்ஞையை பயன்படுத்தி 4 பதிவேடுகள் இடையே பிட்களை நகர்த்தலாம் அதாவது முதலிடத்தில் இருக்கும் பிட்டை அடுத்த இடத்திற்கும் அடுத்த இடத்தில் இருப்பதை அதற்கு அடுத்த இடத்திற்கு நகர்த்தலாம் இந்த நகர்த்து முறையில் கடைசியாக இருக்கும் பிட்டின் மதிப்பு இழக்கப்படுகிறது இதனால் இந்த மதிப்பை தொடர் வெளியீட்டில் பெறமுடியாது இதைத்தான் நகர்த்து வெளியீடு அல்லது நகர்த்து கட்டுப்பாடு அல்லது தொடர் கட்டுப்பாடு என்கிறோம் மேற்கண்ட செயலை செய்ய இந்த கட்டுப்பாடு முனையத்தை பயன்படுத்தி இந்த அமைப்பை வடிவமைக்க வேண்டும் இதை இங்கே பார்க்கலாம் ஒரு பதிவேட்டின் தனித்தனி தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் நான்கு D வகை ஃப்லிப் பிளாக்ப்கள் இருக்கும் இங்கே D மற்றும் Q எனும் இரு முனையங்கள் இருக்கும் இப்பொழுது தொடர் நகர்த்து முறையை கையாண்டால் அதற்கேற்றவாறு தொடர் மதிப்புகளை உள்ளிட வேண்டும் ஆக 1 என்ற உள்ளீடு D என்ற முனையத்திற்கு தொடர் உள்ளீடு முனையத்தில் இருந்து நகர்த்து என்னும் கட்டுப்பாட்டிற்கு இணங்க வழங்கப்படும் அடுத்ததாக இணை முறையில் தகவலை ஏற்ற வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் இதற்கு இணை ஏற்று எனும் கட்டுப்பாடை பயன்படுத்தலாம் இங்கே ஒரு OR கேட்டை பயன்படுத்தி D ஃப்ளிப் ஃப்ளாபிற்கு மதிப்பை உள்ளிடலாம் வெளியீட்டில் இணை வெளியீடு மற்றும் தொடர் வெளியீடு என இரண்டு முனையங்களை வைத்துக்கொள்ளலாம் இங்கே வாசி என்னும் சமிக்ஞை கொடுக்கப்பட்டால் இதிலிருந்து மதிப்புகள் வெளியீட்டில் வெளியிடப்படும் இங்கே இணை வெளியீடு நகர்த்து சமிக்ஞை மற்றும் தொடர் வெளியீடு ஆகிய முனையங்களை காணலாம் இதைத் தவிர கடிகார சமிக்ஞையையும் இங்கே காணலாம் இங்கே எல்லா செயல்பாடுகளும் கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது இந்த இரண்டு நிலைகளை இணைப்பதாக எடுத்துக்கொள்வோம் இங்கு நான்கு நிலைகள் இருந்தாலும் இவ்விரண்டு நிலைகளைப் பற்றி மட்டும் பார்ப்போம் இதனோடு இரண்டு முனையங்கள் தனித்தனியே காட்டப்பட்டுள்ளது இவை படத்தில் காட்டப்படாத இரண்டு நிலைகளோடு இணைக்க பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் இங்கே இதுதான் நான்கு பிட்டு இணை உள்ளீடுகள் இதில் முதல் பிட்டு முதல் ஃப்ளிப் ஃபளாப்புடன் இணைக்கப்பட வேண்டும் இரண்டாவது பிட் இரண்டாவது ஃப்ளிப் ஃபிளாபுடன் இணைக்கப்பட வேண்டும் இவ்வாறாக மற்ற முனையங்களும் இணைக்கப்பட வேண்டும் தொடர் முறையில் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் தொடர் உள்ளீடு முனையத்தில் இணைக்கப்பட வேண்டும் அதாவது முதல் ஃப்ளிப் ஃப்ளாப்பின் தொடர் வெளியீடானது அடுத்த ஃபிளிப் ஃபிளாப்பின் தொடர் உள்ளீடு முனையத்தில் இணைக்கப்பட வேண்டும் இணை வெளியீடு முறையில் ஒவ்வொரு 4 ஃபிளிப் ஃபிளாப்பில் இருந்தும் தனித்தனியே வெளியீடு நிலைகளுக்கு வெளியீடை கொடுக்க வேண்டும் இவ்வாறாக 4 பிட் இணை வெளியீடுகளை பெறலாம் அதுபோல தொடர் முறையில் கடைசி ஃபிளிப் ஃபிளாப்பின் மதிப்பை வெளியீடு எனக்கொள்ளலாம் ஏற்று கட்டுப்பாடு மற்றும் நகர்த்து கட்டுப்பாடு ஆகியவற்றை அனைத்து நிலைகளுக்கும் கொடுக்க வேண்டும் அதுபோல கடிகார சமிக்ஞையும் அனைத்து நிலைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த அமைப்பு பதிவேடாக செயல்படும் இவ்வாறாக இணை ஏற்று முறையிலும் தொடர் ஏற்று முறையிலும் மதிப்புகளை ஏற்றவும் வெளியிடவும் முடியும் ஆக இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நுண் செயலியில் பதிவேட்டை பயன்படுத்தும்போது தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது